எனவே மிகவும் முன்னதாக நாம் குறிப்பிட்டது போல இந்த பையனைட் எலெமென்ட் மெத்தட் பற்றிய சில விவரங்களுக்கு வருவோம் அதன் மூலம் நாம் பணியாற்றிய கருத்தியல் வழி உண்மையில் எதைப் போன்றது ஏற்கனவே இதைப் பற்றி விவாதித்தோம் என்று அழைக்கப்படுகிறது எனவே அதை மீண்டும் பெறுவோம் அதனால் நமக்கு அங்கே என்ன இருந்தது அது Lφ f ஆக இருந்தது நீங்கள் நினைவில் வைத்திருந்தால் அது எங்கள் ஆபரேட்டர் ஈக்குவேஷன் ஆகும் இதை பற்றி நாம் ஏற்கனவே படித்திருக்கிறோம் அது மெத்தட் ஆஃப் மொமெண்ட்ஸ் ஆகும் எனவே இங்கே மீண்டும் L என்றால் என்ன அது ஒரு ஆப்ரேட்டர் இதுவரை எங்களிடம் இருந்த ஆப்ரேட்டர்கள் இன்டெக்ரேல் ஈக்குவேஷன் ஆப்ரேட்டர் அவைகளுக்குள்ளே ஒரு இன்டெக்ரேல் அடையாளம் இருந்தது φ அதில் என்ன தெரியாததாக இருந்தது நாம் விரும்பியவையே மற்றும் f என்பது சில பௌண்டரி கண்டிஷன்ஸ் உடன் தெரியாத போர்சிங் பங்க்ஷன் ஆகும் எனவே எல்லா பௌண்டரி கண்டிஷன்ஸ்களும் இதில் எப்போதும் குறிப்பிடப்பட வேண்டும் எனவே சமன்பாட்டை உருவாக்கும் அதே வகையை இங்கே ஒரு தொடக்க புள்ளியாக கருதுவோம் மெத்தட் ஆஃப் மொமெண்ட்ஸ்க்கு சென்றபோது நாம் என்ன செய்தோம் ஸ்டேப் 1 என்ன மாணவர் பேஸிஸ் பங்க்ஷன் பேஸிஸ் பங்க்ஷன் எனவே φ என நான் சொன்னேன் இந்த வடிவத்தில் ஒரு பேஸிஸ் பங்க்ஷனை பேஸிஸ் பங்க்ஷன்கள் கொண்டு எழுதலாம் என்று சொன்னேன் பின்னர் நான் என்ன சொன்னேன் எனவே நான் இதை உள்ளேயே மாற்றினேன் அதனால் எனக்கு கிடைத்தது என்னவென்றால் n1Nnbn n1NnLbnf மாணவர் சமம் சரி எனவே நாங்கள் அதை செய்ய முடியும் ஆனால் அடிப்படையில் ஸ்டேப் 2 என்ன அடிப்படையில் இது ஒரு ஸ்டேப் 1 மாணவர் சோதனைதான் இல்லையா சோதனை எனவே இவை பேஸிஸ் பங்க்ஷனாக இருந்தன அடுத்த கட்டம் t m செயல்பாடுகளைச் சோதித்தது எனவே நான் என்ன செய்தேன் நான் ஒரு இன்னர் ப்ரோடுக்ட் எடுத்துக்கொண்டேன் எனவே இன்னர் ப்ரோடுக்ட் எடுத்துக் கொள்ளுங்கள் அதனால் என்ன நடந்தது எனவே இந்த கூட்டுத்தொகை வெளியே இருந்தது அதனால் Σ என்பது ஒரு எண் Nn 1 φn நிலையான மற்றும் இங்கே இந்த டெஸ்டிங் பங்க்ஷன் எங்கிருந்து வந்தது அது இடது கை மற்றும் வலது கை பக்க வெறுமனே அது ஒரு இன்னர் ப்ரோடுக்ட் ஆனது எனவே இந்த பகுதி உங்கள் அனைவருக்கும் தெரிந்ததே பின்னர் நாங்கள் கருதிய எளிய வகையான டெஸ்டிங் பங்க்ஷன் என்ன மாணவர் டெல்டா டெல்டா எனவே நாங்கள் எளிய சோதனை செயல்பாட்டை எடுத்தால் எனவே அது tm அப்படித்தான் நான் அதை சரியாக எழுதினேன் எனவே இந்த இன்னர் ப்ரோடுக்ட் மற்றும் இந்த விஷயங்கள் அனைத்தும் அதை பாயில் டவுன் செய்கின்றது இந்த இன்னர் ப்ரோடுக்ட் வீழ்ச்சியடைகிறது இவை இன்டெக்ரேல் சரிவுகளுடன் n1NnLbn|rrmf ஆக எஞ்சியுள்ளன எனவே எடுத்துக்காட்டாக Ld2dr2 எனவே இந்த ஆபரேட்டர் சமன்பாடு வெறுமனே d2dr2φf இதை நான் ஏன் இந்த பாணியில் எழுதினேன் என்பதை இப்போது நீங்கள் பார்க்கலாம் எனவே நான் இதை சில டெஸ்டிங் பங்க்ஷன் மூலம் பெருக்கும் போது பின்னர் அது சோதனைக்கான பொருள் எனப்படுகிறது இடது கை பக்கம் இது rrm ல் மதிப்பீடு செய்யப்படுகின்றது இதன் அர்த்தம் என்னவென்றால் இன்டெக்ரலின் உள்ளே வாழும் ஒரே ஒரு மதிப்பு என்பதாகும் எனவே இது நம்முடைய டெஸ்டிங் பங்க்ஷன் மற்றும் நம்மிடம் இருந்த இந்த முறைக்கு பெயர் பாயிண்ட் மேட்சிங் என்று பொருள்படும் பாயிண்ட் மேட்சிங் என்பது நாம் கொடுத்த பெயர் இது சரியாக பொருந்தும் இந்த கட்டத்தில் நீங்கள் நிறுத்தலாம் இது பிரபலமான தோராயமான தொகுப்பிற்கு வழிவகுக்கிறது அவை பையனைட் டிப்பெரன்ஸ் முறைகள் என்று அழைக்கப்படும் முறைகள் ஆகும் எனவே இது பையனைட்க்கு வழிவகுக்கிறது அதனால் நான் என்ன சொல்கிறேன் என்றால் பையனைட் டிப்பெரன்ஸ் முறைகள் இந்த உதாரணத்தை இங்கு பார்க்கலாம் எனவே எந்தவொரு அனல்டிகள் டெரிவேட்டிவ்ஸ்சையும் நாம் கணக்கிட விரும்பவில்லை இது என்னிடம் இங்கே உள்ளது என்று கூற முடியும் ஒரு கட்டத்தில் மதிப்பீடு செய்யப்பட்ட phi இன் இரண்டாவது டெரிவேட்டிவ் உங்களுக்குத் தெரியும் ஆனால் இதை மட்டும் எழுத விரும்புகிறேன் செயல்பாட்டு மதிப்புகளின் விதிமுறைகள் பையனைட் டிப்பெரன்ஸ்களின் அடிப்படையில் நாம் இதை எழுதுவோம் பின்னர் இது ஏதாவது 2rm12rm1 rm 12 f ஆக ஆகிவிடும் எனவே இது போன்ற பல்வேறு மதிப்புகளுக்கு நாம் அதை மீண்டும் செய்யலாம் அதற்கான சமன்பாடுகளின் தொகுப்பைப் நாம் பெறுவோம் f ஒவ்வொன்றுக்கும் வலது புறத்தில் நமக்கு சமன்பாடுகளின் தொகுப்பை பெற முடியும் எனவே அது பையனைட் டிப்பெரன்ஸ்களின் முறைகளின் பெயரால் அறியப்படுகிறது மூன்றாவது பாடத்திட்டத்தின் தொகுதி இடத்திற்கு வரும்போது இவற்றை விரிவாகப் பார்ப்போம் ஆனால் நாம் சரியாக நடக்கும் புள்ளியின் ஒரு பகுதியை அடையாளம் காண்கின்றோம் எனவே சரி ஆகையால் என்ன நடக்கிறது மெத்தெட் ஆப் மொமெண்ட்ஸில் என்ன நம்மிடம் இருந்தததோ அதே முறைமையாகும் எதை நாம் பயன்படுத்துவோம் என்ற கேள்விக்கு முன்னோக்கி செல்லும் பையனைட் எலிமெண்ட் மெத்தட் என்பதாகும் ஆமாம் அவர்களுக்குள் பிரிவினை என்று நாம் கருதுவது சரியே இன்னும் துல்லியமாக இருப்பது நல்லது ஆம் நாம் கேட்கின்றோம் என்று சொல்கிறீர்கள் முனை புள்ளிகளுக்கு இடையில் என்ன பிரிவு இருக்க வேண்டும் ஆம் நாம் இங்கே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் நாம் இல்லை என்பதை உறுதிப்படுத்த கவனமாக இருக்க வேண்டும் முன்னிருப்பாக இதை 2 என அமைத்து இந்த வார்த்தையை இங்கே மறந்துவிடுங்கள் ஏனென்றால் ஒட்டுமொத்தமாக நான் சொல்வது என்னவென்றால் நாம் எதைச் செய்தாலும் உங்கள் அளவிடுதல் நிலையான வழியில் ஒட்டுமொத்தமாக செய்யப்பட வேண்டும் ஏனென்றால் நீங்கள் முன்பு இன்டெக்ரேல் ஈக்குவேஷன் முறைகளில் பார்த்தது போல் நான் என்னுடைய தனித்தன்மை வாய்ந்த மற்றும் சிறந்த மேலும் மேலும் துல்லியமான பதில்களைப் பெறுகிறேன் எனவே அந்த விருப்பம் முனைகளுக்கு இடையிலான வேறுபட்ட தூரத்திற்கு மொழிபெயர்க்கிறது எனவே நான் ஒரு டெரிவேட்டிவ்வை தோராயமாக ஒரு பையனைட் டிப்பெரன்ஸ்களுக்கு மதிப்பிடுகிறேன் எனவே வகுத்தல் முக்கியமானது எனவே நீங்கள் அதைப் பற்றி கவனமாக இருக்க வேண்டும் இந்த காரணியை இங்கே டினாமினேட்டரில் சேர்க்காத நபர்கள் அவர்கள் அதை வலது கை புறத்தில் நியூமெரேட்டரில் சேர்த்தார்கள் இது ஒரு சமன்பாட்டின் பின்னணியில் டெரிவேட்டிவ்வினுடைய பையனைட் டிப்பெரன்ஸ் அப்ராக்காஷிமேஷனின் கருத்து ஆகும் முன்னோக்கிய வேறுபாடு மைய வேறுபாடு பின்தங்கிய வேறுபட்டவை forward difference central difference backward different நீங்கள் இதைப் பெற இரண்டு முறை பயன்படுத்திய ஒரு டெரிவேட்டிவை தோராயமாக மதிப்பிடுவதற்கான வழிகளின் வெளிப்பாடு ஆகும் ஆனால் ஆமாம் நாங்கள் இதற்கு மேல் செல்ல மாட்டோம் ஏனென்றால் எங்களுக்கு படிப்பதற்கான ஒரு பையனைட் டிப்பெரன்ஸ் அர்ப்பணிப்பு தொகுதி இருக்கும் எனவே இதே பிரேம் ஒர்க் யை நாம் பயன்படுத்தப் போகிறோம் மேலும் FEM ஐ நோக்கி வருகிறோம் FEM என்ன செய்கிறது என்பது டெஸ்டிங் பங்க்ஷன் பேஸிஸ் பங்க்ஷன் க்கு சமமாக அமைக்கிறது அதனால் இது மிகவும் பொன்னான விதி அல்ல என்று நான் கருதுகிறேன் ஆனால் இது இன்னும் அதிகமாக உள்ளது FEM செய்வதற்கான பொதுவான வழி சோதனை மற்றும் அடிப்படை செயல்பாடுகளை ஒரே மாதிரியாக தேர்வு செய்கிறீர்கள் மேலும் இந்த வார்த்தையை முன்பு கேலெர்கின் Galerkin's முறை என்று நாங்கள் அழைத்தோம் எனவே இந்த சமன்பாட்டைப் பார்க்கும்போது முந்தைய ஸ்லைடில் இருந்து ஒரு விஷயத்தை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் இங்கே நான் மீண்டும் எழுத முடியும் அதாவது இந்த முழு சமன்பாட்டையும் இன்னும் எளிமையான வடிவத்தில் மீண்டும் எழுத முடியும் இது போன்று Lφ|rrm f எனவே ஏதோ ஒரு வகையில் இந்த சமன்பாட்டைக் கொண்டு நான் என்ன சொல்கிறேன் என்றால் இந்த சமன்பாட்டை நான் சில தனித்துவமான புள்ளிகள் r 1 r 2 r 3 r m ல் செயல்படுத்துகிறேன் எனவே இந்த r போன்ற எனது முழு அச்சுகளும் இருந்தால் நான் சிலவற்றில் மட்டுமே இதைச் செயல்படுத்தினால் இங்கே வழக்கமான புள்ளிகளின் கட்டம் உங்களுக்குத் தெரியும் ஆனால் நான் அதை சொல்லவில்லை இங்கே மற்றும் பலவற்றில் இடைநிலை புள்ளிகளில் என்ன நடக்கிறது என்பது பற்றியும் எதுவும் சொல்லவில்லை அதனால் இயற்கையான கேள்வி என்னவென்றால் இன்னும் கொஞ்சம் துல்லியம் கிடைக்க என்பது உங்களுக்குத் தெரியும் அதனால் இதை நாம் என்ன செய்ய முடியும் என்பது என்னிடம் இருந்த அதே சமன்பாடு Lφ f இதை நான் என்ன செய்ய முடியும் என்பது என்னை விட்டால் நான் இதை Lφ − f 0 இது போன்ற வடிவத்தில் மீண்டும் எழுத முடியும் முன்னதாக நாங்கள் இதை ஒரு கட்டத்தில் செயல்படுத்துகிறோம் இப்போது நாங்கள் சொல்வது சிறந்த துல்லியமானது நான் ஒரு டெல்டா செயல்பாட்டைத் தவிர வேறு ஒரு டெஸ்டிங் பங்க்ஷன் பயன்படுத்தப் போகிறேன் அது ஒன்றே நாம் இங்கே ஒரு பேஸிஸ் பங்க்ஷன் பயன்படுத்துகின்றோம் எனவே அடிப்படையில் இதன் அர்த்தம் என்ன இது ஒரு இன்டெக்ரேல் bm என்று பொருள் அதற்கு மேல் இது ஒரு டெஸ்டிங் இது ஸ்டேப் 2 வில் முந்தைய சோதனை போன்றது மற்றும் இது டெஸ்டிங் பங்க்ஷன் இந்த விஷயத்தில் டெஸ்டிங் பங்க்ஷன் ஒரு பேஸிஸ் பங்க்ஷன் எனவே நான் தொடர்ந்து எழுதுவேன் n1Nnbn எங்களிடம் உள்ள டொமைன் என்ன சில கம்பியூட்டேஷனல் டொமைன் இருக்கிறது என்று சொல்லலாம் இதை Ω என்று அழைப்போம் இப்போது FEM முழுவதும் முக்கிய அம்சங்களில் ஒன்று இந்த பேஸிஸ் பங்க்ஷன் அல்லது டெஸ்டிங் பங்க்ஷன் அவை சப் டொமைன் பங்க்ஷன் அதாவது சப் டொமைன் அடிப்படையிலும் மற்றும் டெஸ்டிங் பங்க்ஷன்களிலும் சில சிறிய ரீஜியனில் மட்டுமே அவை பூஜ்ஜியமற்றவை எனவே கொள்கையளவில் இந்த இன்டெக்ரேல் முடிந்துவிட்டது முழு விஷயம் என்னவென்றால் ஆனால் அது முக்கியமானது bm சில சிறிய ரீஜியனில் மட்டுமே பூஜ்ஜியமற்றது அதனால் காத்திருங்கள் இது இப்பகுதி bm என்பது 0 இது பூஜ்ஜியமற்றதாக இருப்பதால் மன்னிக்கவும் இதை சிக்மா m என்று சொல்லலாம் எனவே இதை நாம் bm r இன் ஆதரவு என்று அழைக்கிறோம் ஆதரவு என்றால் விமானத்தில் உள்ள பகுதி அது வெளியே பூஜ்ஜியமற்றதாக இருந்தால் அது 0 எனவே நாங்கள் முதலில் பார்த்த அந்த விமான படத்தில் இது முக்கோணங்களாக உடைக்கப்பட்டிருந்தது ஒவ்வொரு முக்கோணமும் இது போன்ற ஒரு சிக்மா m ஒமேகா m இது தான் அந்த யோசனை ஆகும் மாணவர் இதுபோன்ற சிறிய சிறிய விஷயங்களால் ஆனது எனவே இப்போது நாங்கள் முந்தைய முறை இந்த டெல்டா சோதனையை அமல்படுத்துகிறது என்று கூறி தொடங்கினோம் இது ஒரு டிப்பேரென்ஷியல் ஈக்குவேஷனை சில தனித்துவமான புள்ளிகளில் செயல்படுத்துதல் போன்றதாகும் இப்போது இந்த சமன்பாட்டிற்கு நான் என்ன விளக்கம் கொடுக்க முடியும் எனவே இது நான் செயல்படுத்த விரும்பும் டிப்பேரென்ஷியல் ஈக்குவேஷன் எனவே இது இருந்தால் இதை ஒரு மீதமுள்ளதாக பூஜ்ஜியம் அல்லாததாக நான் பார்க்க முடியும் அதாவது டிப்பேரென்ஷியல் ஈக்குவேஷன் சரியான முறையில் முழுமையாகக் கடைப்பிடிக்கப்படவில்லை என்னால் இந்த ஒட்டுமொத்த இன்டெக்ரேல்க்கான ஒரு எடையாக இதைப் பார்க்க முடியும் எனவே இப்போது நான் இந்த ரெசிடுயல் 0 ஆக இருக்க வேண்டும் என்று சொல்கிறேன் ஸ்பேஸின் ஒவ்வொரு கட்டத்திலும் என்று நான் வலியுறுத்தவில்லை ஆனால் உள்ளே இந்த டொமைனில் சராசரி எடையுள்ள உணர்வு Ωm அதை 0 என்று செயல்படுத்தவும் Lφ f என்பது சொல்வதிலிருந்து இது மிகவும் வித்தியாசமானது என்று ஒவ்வொரு r க்கும் ஒரு நிலை மிகவும் வலுவானது எனவே நாங்கள் பலவீனமடைகிறோம் சராசரி அர்த்தத்தில் பூஜ்ஜியமற்ற மதிப்புகளுக்குச் செல்ல நாங்கள் உங்களையும் அனுமதிப்போம் என்று சொல்கின்றோம் உதாரணமாக என்றால் b m 1 ஆக இருந்தது ஒரு பல்ஸ் பஃங்ஷன் போல பின்னர் சராசரி எஞ்சியவை 0 என்று சொல்கிறேன் இது இந்த சமன்பாட்டின் சரியான பொருளாக இருக்கும் ஆனால் பொதுவாக எனக்கு ஒரு b m தேவையில்லை ஒரு பல்ஸ் பஃங்ஷன் மிகவும் சிக்கலான ஒன்று எனவே நான் சற்று வித்தியாசமான விளக்கத்தை அளிக்க காரணம் FEM சமூகத்தின் தோற்றம் தான் இது நாம் ஏற்கனவே பெறப்பட்ட தருணங்களின் சமன்பாடுகளின் முறைக்கு ஒரு விளக்கத்தை அளிப்பது போன்றது எனவே இங்கே நாம் கணங்களின் சமன்பாட்டின் முறையைப் பெற்றபோது இந்த எடையுள்ள எஞ்சிய விளக்கத்தை நாங்கள் சரியாகக் கொண்டிருக்கவில்லை நாம் சொன்ன φ என்பது b யின் அடிப்படையில் திட்டமிடப்பட்டுள்ளது பின்னர் நான் tm உடன் சோதனை செய்கிறேன் அது என் விளக்கமாக இருந்தது அதில் நாங்கள் மகிழ்ச்சியடைந்தோம் அவர்கள் ஒரே சமன்பாட்டில் சற்று மாறுபட்ட பாதை வழியாக வந்த பையனைட் எலெமென்ட் மக்களும் மற்றும் அவற்றின் விளக்கம் வெயிட்டெட் ரெசிடுயலும் இருக்கும் சமன்பாடுகள் ஒன்றே இதற்கு கொடுக்கப்பட்ட ஒரு விளக்கம் என்பது வேறுபட்டதாகும் ஆனால் நீங்கள் பெண்ணின் காகிதங்கள் மற்றும் உரை புத்தகங்களைப் படித்தால் அவர்கள் அதை ஒரு வெயிட்டெட் ரெசிடுயலும் முறை என்று அழைப்பார்கள் நீங்கள் படிக்கும்போது குழப்பமடையக்கூடாது இது அடிப்படையில் MOM மெத்தட் ஆஃப் மொமெண்ட்ஸ் முறை ஆகும் என்று நீங்கள் உணர வேண்டும் ஒரே விஷயம் வெவ்வேறு பெயர்களால் மற்றும் வெவ்வேறு பிரேம்களாலும் அழைக்கப்படுகிறது பேஸிஸ் பங்க்ஷன் டெஸ்டிங் பங்க்ஷன் அனைத்திற்கும் கருத்து ஒன்றே மாணவர் ஆமாம் அதை ஒரு எடையுள்ள அர்த்தத்தில் 0 ஆக அமல்படுத்துகிறோம் மாணவர் எனவே நாம் Ω வை உடைந்தால் இல்லையென்றால் ஏனெனில் b m 0 ஆக இருக்கும் அது Ωm க்கு வெளியே உள்ளது இதை ஒமேகா என்று நீங்கள் அழைக்கலாம் அது பரவாயில்லை எனவே இப்போது இங்கே உங்கள் phi உள்ளது இந்த பேஸிஸ் பங்க்ஷன் விரிவாக்கத்திலிருந்து வருகிறது எனவே இந்த சமன்பாட்டில் எத்தனை அறியப்படாதவைகள் உள்ளன மாணவர் n n சமன்பாடுகள் எத்தனை n சமன்பாடுகள் மற்றும் எத்தனை சமன்பாடுகள் இது எத்தனையாவது சமன்பாடுகள் மாணவர் கொடுக்கப்பட்ட தேர்வுக்கு bm இது ஒரு சமன்பாடு மட்டுமே என்று நான் சொல்கிறேன் மாணவர் ஆமாம் இது ஒரு சமன்பாடு எனவே FEM இன் அடிப்படை பிரேம் ஒர்க் நம்முடைய முழு களத்தையும் உடைக்கிறது அத்தகையது பற்றி நமக்கு முன்பே தெரியும் மாணவர் n இது போன்ற எந்த டாட் டாட் டாட் எனவே m என்பது மீண்டும் 1 லிருந்து N க்கு சமம் நீங்கள் ஒரு சமன்பாடுகளின் அமைப்பை பெறுவீர்கள் AXc உங்கள் x கள் எங்கே x இன் காலம் வெக்டர் ஆகப் போகிறது இது எனக்குத் தெரியாதது ஒவ்வொரு டெஸ்டிங் பங்க்ஷன் எனக்கு ஒரு சமன்பாட்டைக் கொடுக்கிறது என்னிடம் உள்ளது12 அத்தகைய தனித்துவமான செயல்பாடுகள் எனவே அதுதான் நாம் பயன்படுத்தும் தத்துவத்தின் வகை இந்த பேஸிஸ் பங்க்ஷனை எவ்வாறு தேர்வு செய்வது எனவே பையனைட் எலெமென்ட் மெத்தட் க்கு இந்த பேஸிஸ் பங்க்ஷன் பின்னர் அவை தொடர்ச்சியான மற்றும் வேறுபாட்டின் சில பண்புகளைக் கொண்டிருக்க வேண்டும் எனவே நாம் இதை தேர்வு செய்ய முடியாது என்று உங்களுக்குச் சொல்ல நாம் இந்த b ன் m ஐ சில சீரற்ற பாணியில் தேர்வு செய்ய முடியாது அவற்றில் சில நல்ல கணித பண்புகள் இருக்க வேண்டும் தொடர்ச்சியான மற்றும் வேறுபாடு ஆகியவை இந்த செயல்பாடுகளில் இருக்க வேண்டிய ஒரு சில செயல்பாடுகள் ஆகும் இப்போது இதுவரை நான் இதை எழுதி வருகிறேன் L ஆபரேட்டர் வகையான ஒரு விஷயத்தை நீங்கள் அறிவீர்கள் ஆனால் இன்னும் உறுதியான ஒன்றைக் காண நாங்கள் விரும்ப மாட்டோம் எனவே இந்த L ஆபரேட்டரின் ஒரு உதாரணம் என்னவாக இருக்கும் மிகவும் எளிமையான எடுத்துக்காட்டு மேக்ஸ்வெல்லின் சமன்பாடுகளின் முதல் இரண்டு மேக்ஸ்வெல்லின் சமன்பாடுகளில் E மற்றும் H போன்ற ஒரு மாறியை நாம் அகற்ற முடியும் என்பது நமக்கு தெரியும் H ஐ அகற்றி E ன் விதிமுறைகளை எழுதலாம் எனவே எடுத்துக்காட்டாக உங்களுடைய ∇ × E ∇ × E − jωμH என்பது என்ன மற்றும் μ பொதுவாக r இன் செயல்பாடாக இருக்கிறது இப்போது அடுத்த சமன்பாட்டைப் பயன்படுத்த விரும்பினால் நாம் என்ன செய்ய வேண்டும் மாணவர் இடது புறத்தில் நான் இங்கே ஒரு கர்ல் யை எடுத்துக் கொண்டால் வலது புறத்தில் கர்ல் யை பயன்படுத்த முடியுமா இல்லை ஏனென்றால் எனக்கு ∇ × H தெரியும் ∇ × μH எனக்கு தெரியாது மாணவர் எனவே நான் என்ன செய்ய முடியும் மாணவர் என்னால் சரியாக முடியும் நான் செய்வேன் ∇ ×1∇ ×E j∇ ×H ∇ ×H இருக்கிறது மாணவர் ∇ × H jωεE J என்பது 0 ஒரு சிக்கலானது அல்ல என்று வைத்துக் கொள்ளுங்கள் எனவே அதை எழுதுவோம் உண்மையில் அதை சரியாக சமாளிப்பது எளிதானது அல்ல எனவே இந்த முழு விஷயத்தையும் ∇ ×1∇ × k02E 0 இவ்வாறு எளிமைப்படுத்தலாம் எனவே இப்போது நீங்கள் இடது புறத்தில் இருப்பது உண்மையில் உங்கள் ஆபரேட்டர் L எனவே ஆபரேட்டர் நான் இதை L ∇ ×1∇ × k02E என எழுத முடியும் ஆமாம் மாணவர் எனவே இது எனது L ஆபரேட்டரின் எடுத்துக்காட்டு மற்றும் φ என்பது E எனக்கு தற்போதைய டெர்ம் இருந்தால் அது எங்கே போகிறது இந்த டெர்ம் இது பூஜ்ஜியமற்றது அது எங்கு சென்றாலும் அது வலது புறத்தில் என் f ஆக இருக்கும் ஏனென்றால் மின்சார புலம் அல்லது எதுவும் இருக்காது அது வலது புறத்தில் வரும் அதனால் வலது புறத்தில் பூஜ்ஜியமற்ற உதாரணங்களை நாம் கண்டோம் ஆனால் நாம் கண்ட முக்கிய வேறுபாடு இந்த சமன்பாட்டில் நாம் ஏற்கனவே படித்தவற்றிலிருந்து ஆபரேட்டரில் எந்த இன்டெக்ரேல் ஈக்குவேஷனும் இல்லை என்பதைக் காணலாம் செயல்பாட்டில் இன்டெக்ரேல் சைன் இல்லை என்று நான் சொல்கிறேன் முற்றிலும் இதன் பொருள் என்ன டெரிவேட்டிவ்ஸ் மாணவர் 0 சரி ஆமாம் அது வலது புறத்தில் 0 என்ற இடத்தில் வரும் உண்மையில் ஆமாம் வலது புறத்தில் −jωJ ஒன்று இருந்தால் தற்போதைய ஒன்றும் அதில் இருக்கும் எனவே இது உங்களுடையது பையனைட் எலெமென்ட் மெத்தட் இது முதலில் அனைத்து பேஸிஸ் பங்க்ஷனுக்கும் சப் டொமைன் ஆகும் இது நம்முடைய ஆபரேட்டர் மற்றும் ஒரு வேறுபட்ட ஆபரேட்டருக்கு அடுத்த ஒரு முக்கிய புள்ளியாகும் எனவே அதன் தீர்வில் கிரீன்ஸ் பங்க்ஷன் Green's function இல்லை அந்த தருணத்தில் நான் பெற்ற இன்டெக்ரேல் ஈக்குவேஷன்ங் அது எனக்கு அவசியமானது நான் என்ன சொல்கின்றேன் என்றால் கிரீன்ஸ் பங்க்ஷன் Green's function என்பது ஒரு தீர்வாக கிடைக்கும் மற்றும் சிதறிய பகுதி தெளிவாக இல்லை இது ஆனால் நாம் எடுத்துக்காட்டுகளை எடுத்துக்கொள்வதால் அதற்கு வருவோம் எனவே இது அடிப்படை கட்டமைப்பாகும் இதன் மூலம் நாம் முன்னோக்கி சென்று பையனைட் எலெமென்ட் மெத்தட் பற்றி இன்னும் கொஞ்சம் படிப்போம் எனவே அடுத்தடுத்த தொகுதிகள் எடுத்துக்காட்டுகள் என்ன என்பதைப் பார்ப்போம் இதற்கான வழக்குகள் bm ஒரு சிதறல் சமன்பாட்டு முறைக்கு நாம் எவ்வாறு வருவோம் நாங்கள் 1 D மற்றும் 2 டி எடுத்துக்காட்டுகளுடன் இதை எவ்வாறு தீர்ப்போம் இது குறித்து ஏதேனும் கேள்விகள் உள்ளதா கவனித்து பார்த்தால் பெரும்பாலும் பெரும்பாலும் இல்லை ஒவ்வொரு புதிய முறையிலும் நாம் அதை கடந்து வருகிறோம் நாம் எப்போதும் மேக்ஸ்வெல்லின் சமன்பாடுகளில் இருந்து தொடங்குவோம் மற்றும் இல்லையெனில் நாம் டிபேரெண்ட்ஷியல் வழியை அல்லது நாம் இன்டெக்ரேல் வழியை மற்றும் வேறுபட்ட முறைகளில் மூலமும் அதை பெற முடியும் தொடக்க புள்ளியாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது மேக்ஸ்வெல்லின் சமன்பாடுகள் வெக்டர் கால்குலஸின் சிறிதளவும் தான்